உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது பைனான்சியல் அக்கவுண்டிங் நிதி கணக்கியல் தொடர்பான இரண்டாவது வகுப்பு ஆகும் முதல் வகுப்பை நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் முந்தைய வகுப்பில் அது ஒரு அறிமுக வகுப்பு மட்டுமே அக்கவுண்டிங் கணக்கியல் என்றால் என்ன என்பதைப் புரிந்து கொள்வதற்காக தொடங்கினோம் பின்னர் பைனான்சியல் காஸ்ட் நிதி செலவு மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் மேலாண்மை கணக்கியல் போன்ற பல்வேறு கணக்கியல் பாடப்பிரிவுகளுக்கு இடையிலான வேறுபாடுகள் என்ன என்பதை புரிந்து கொண்டோம் அதன் பிறகு இப்போது பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிதி அறிக்கைகள் என்றால் என்ன என்பதைப் பற்றி பார்க்கப் போகிறோம் எனவே நிதிநிலை அறிக்கைகள் எவ்வாறு வெளிவருகின்றன என்பதை நாம் கண்டோம் அடிப்படையில் அவை மணி சைக்கிள் பண சுழற்சியில் இருந்து வெளிப்படுகின்றன ஆகவே மணி சைக்கிள் பண சுழற்சி என்றால் என்பதை மேலே கொடுக்கப்பட்டுள்ள ஸ்லைட்டில் நீங்கள் பார்க்கலாம் உங்களில் சிலருக்கு கணக்கியல் விதிமுறைகள் நன்கு தெரிந்திருந்தாலும் கூட நான் ஒரு லெமேன் சாதாரண மனிதனுக்கு புரிகின்ற வகையில் சொல்ல முயற்சிக்கிறேன் ஆகவே வரும் வகுப்புகளில் நான் விவரமாக கற்பிக்கிறேன் அதை தாங்கள் பொறுமையாக கேட்க வேண்டும் இப்போது மணி சைக்கிள் பண சுழற்சி பற்றி நான் சொல்கிறேன் அது பிராக்யூரிமெண்ட் பொருட்களை கொள்முதல் செய்வதில் தொடங்கி மீண்டும் பணமாக நமது கைக்கு திரும்புகிறது எனவே கொள்முதல் மற்றும் கன்சம்சன் நுகர்வு கட்டத்தில் செலவுகள் ஏற்படும் பின்னர் டெலிவரி விநியோகம் செய்து அதை கலெக்ஷன் வசூல் செய்யும் வரையான நேரம் நமது ரெவன்நியூ வருவாய் பெரும் நேரம் என்பதாகும் இப்போது இந்த மணி சைக்கிள் பண சுழற்சியிலிருந்து அடிப்படை நிதிநிலை அறிக்கைகள் வெளிவந்தன ஒருபுறம் நம்மிடம் பி மற்றும் எல் PL கணக்கு உள்ளது அது உங்கள் ரெவின்யூஸ் வருவாயை பதிவு செய்கிறது அது உங்கள் காஸ்ட் செலவுகளை பதிவு செய்கிறது மற்றும் வருவாயையும் செலவையும் ஒப்பிடுகிறது நெட் ரிசல்ட் நிகர முடிவு உங்களுக்கு புரோஃபிட் அண்ட் லாஸ் லாபம் அல்லது நஷ்டம் என்ற வடிவத்தில் வழங்கப்படுகிறது மறுபுறம் நமக்கு பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை அறிக்கை கிடைத்துள்ளது இப்போது இருப்பு நிலை அறிக்கை என்ன செய்கிறது இது வணிகத்திற்கான ரிசோர்சஸ் ஆதாரங்களை பட்டியலிடுகிறது வணிகத்திற்கான அந்த வளங்கள் அசட்ஸ் சொத்துக்கள் என அழைக்கப்படுகின்றன பொறுப்புகள் என அழைக்கப்படும் புரோவைடர்ஸ் பார் ரிசோர்சஸ் வளங்களை வழங்குபவர்களையும் இது பட்டியலிடுகிறது கடந்த வகுப்பில் முக்கியமான சொத்துக்கள் என்ன என்பதையும் நாம் பார்த்தோம் எனவே நீங்கள் மீண்டும் அந்த ஸ்லைட்களை பார்க்கலாம் இப்போது உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறேன் முதலாவதாக பிக்ஸட் ஆசெட்ஸ் நிலையான சொத்துக்கள் அவை வணிகத்திற்கு தேவையான இன்ப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு என்பதாகும் பின்னர் லியாபிலிடி பொறுப்பு பக்கத்தில் மூன்று விஷயங்கள் கிடைத்துள்ளன ஒன்று கேப்பிட்டல் மூலதனம் இது உரிமையாளர்கள் வைத்திருக்கும் பணம் பின்னர் நமக்கு கடன் அதாவது லெண்டர்ஸ் கடன் வழங்குநர்கள் பல்வேறு வகையில் கடன்களாக அளித்துள்ள பணம் பின்னர் நம்மிடம் கரண்ட் லியாபிலிடிஸ் தற்போதைய பொறுப்புகள் உள்ளன தற்போதைய பொறுப்புக்கள் மீண்டும் பண சுழற்சியில் இருந்து வருகின்றன எடுத்துக்காட்டாக சப்ளையர் சப்ளையர்களுக்கு நாம் செலுத்த வேண்டிய தொகை எனவே நாம் சில பொருட்களை வாங்கினால் உடனடியாக அந்தப் பணத்தை செலுத்தாமல் இருந்தால் அந்த நிலுவைத் தொகை உங்களுக்கு செலுத்த வேண்டியதாக இருக்கும் அல்லது நீங்கள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறீர்கள் ஆனால் மின்சார கட்டணத்தை நீங்கள் செலுத்தவில்லை என்றால் நிலுவையில் உள்ள அந்த மின்சார கட்டணத்தொகை உங்கள் தற்போதைய பொறுப்பாக மாறும் இப்போது புரியும் என்று நினைக்கிறேன் எனவே இது கடந்த முறை நாம் செய்தவற்றின் சுருக்கமாகும் ஸ்லைடில் கீழ்பகுதியை பார்த்தால் இந்த இரண்டு அறிக்கைகளின் நோக்கத்தையும் சொல்ல முயற்சிப்பது உங்களுக்கு தெரியவரும் எனவே இருப்புநிலை அறிக்கை என்பது நிறுவனத்தின் பைனான்சியல் பொசிஷன் நிதி நிலையை காட்டும் மற்றும் பி மற்றும் எல் PL கணக்கு நிறுவனத்தின் லாபத்தை காட்டும் இப்போது மீண்டும் முன்னேறினால் இருப்புநிலை அறிக்கை என்ன தருகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம் எனவே இது உங்கள் சொத்துக்களின் வளங்களின் குமுலேட்டிவ் பொசிஷன் ஒட்டுமொத்தமான நிலையை காட்டுகிறது மற்றும் ஆண்டின் இறுதியில் உங்கள் பொறுப்புகள் வடிவில் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் நிதிகளின் ஆதாரங்களை காட்டுகிறது நிச்சயமாக இது மாதத்தின் இறுதியில் அல்லது ஒரு காலாண்டில் கூட இருக்கலாம் ஆனால் இது ஒட்டுமொத்த நிலை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நிலத்தை வாங்கி இருந்தால் அதை விற்காமல் வைத்திருந்தால் அது இன்றும் உங்கள் இருப்புநிலை குறிப்பில் தோன்றும் ஆகவே உங்கள் சொத்துக்கள் அனைத்தும் தொடர்கின்றன உங்கள் பொறுப்புகளும் தொடரும் நீங்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்பு கடனை பெற்றிருந்தால் அது அந்த நேரத்தில் இருப்புநிலைக் குறிப்பில் தோன்றும் நீங்கள் அதை திருப்பி செலுத்தாத வரை இன்றும் அது இருப்புநிலை குறிப்பில் தோன்றக்கூடும் எனவே இந்த கடன் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்டது இப்போது அதை மறந்து விடுவோம் என்று நீங்கள் கூற முடியாது அது சாத்தியமில்லை கடன் அப்போது இருந்தது இப்போது கடன் உள்ளது நிலுவையில் உள்ள இருப்பு இன்றைய இருப்புநிலை குறிப்பிலும் காண்பிக்கப்படும் அதனால்தான் இது ஒரு குறிப்பிட்ட தேதியில் குமுலேட்டிவ் பொசிஷன் அதாவது ஒட்டுமொத்த நிலை என்று அழைக்கப்படுகிறது லாப நட்டக் கணக்கு உங்களுக்கு அடிப்படையில் ரெவின்யூ வருவாய் மற்றும் காஸ்ட் பர்பாமன்ஸ் செலவு செயல் திறனை அளிக்கிறது ஆனால் அது ஒரு காலாண்டு அல்லது ஒரு வருடத்திற்கு மட்டும் அதாவது நீங்கள் இந்த மாதத்தில் ஏதேனும் விற்பனை செய்திருந்தால் இந்த மாதத்திற்கான லாப நஷ்ட விபரத்தை அது இந்த மாதத்திற்கான லாப நஷ்டக் கணக்கில் காண்பிக்கும் ஆனால் அதை அடுத்த ஆண்டில் காட்ட முடியாது இந்த ஆண்டிற்கு மட்டுமே காட்ட முடியும் எனவே இது அக்குமுலேட்டிவ் பர்பாமன்ஸ் ஒட்டுமொத்த செயல்திறன் அல்ல இது பி மற்றும் எல் PL கணக்கில் காட்டப்படும் அந்த காலத்திற்கான பர்பாமன்ஸ் செயல்திறன் ஆகும் உங்கள் ரிசோர்சஸ் வளங்கள் மற்றும் சோர்சஸ் ஆதாரங்கள் பொருந்துவதை ஆரம்பத்தில் நாம் கண்டது போலவே இப்போது இதுவும் மிக முக்கியமான அறிக்கை ஆகும் ஆகவே உங்கள் இருப்பு நிலை சரியாக பொருந்துகிறது ஆனால் சிறிது வணிகம் செய்த பின் உங்கள் பிசினஸ் சைக்கிள் வணிக சுழற்சி தொடர்ந்து நடைபெறுகிறது இப்போது இந்த பேலன்ஸ் ஷீட் இருப்பு நிலை பொருந்துமா இது சாத்தியமா நீங்கள் வியாபாரத்தில் சிறப்பாக செயல்படுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் உங்கள் அசட்ஸ் சொத்துக்கள் அதிகரிக்கும் உங்கள் கடன்கள் அதிகரிக்காது உண்மையில் லியாபிலிடி பொறுப்புகள் குறைந்து கொண்டே போகலாம் இப்போது இருப்புநிலை பொருந்துமா என்று சிந்தியுங்கள் இப்போது மீண்டும் நான் இதற்கு முன்பு பார்த்த ஸ்லைட் அங்கு செல்கிறேன் அதில் நீங்கள் இருப்பு நிலை காட்சியை காணலாம் எனவே நீங்கள் சொத்து பக்கத்தைப் பார்த்தால் பொதுவாக என்ன நடக்கும் என்றால் உங்கள் வணிகம் சிறப்பாக செயல்பட்டால் உங்கள் பங்குகள் உயரும் பின்னர் உங்கள் ரிஷிவபில்ஸ் பெறத்தக்கவைகள் அதிகரிக்கும் உங்கள் பணம் உயரும் மற்றும் லியாபிலிடி பொறுப்பு பக்கத்தில் நீங்கள் திருப்பி செலுத்தலாம் கடன் நிலுவை குறையும் உங்கள் சப்ளையர்கள் அல்லது ஊழியர்களுக்கு நீங்கள் சரியான நேரத்தில் பணம் செலுத்தினால் உங்கள் தற்போதைய கடன்கள் குறையும் எனவே உங்கள் பொறுப்புகள் குறைந்து கொண்டே வருகின்றன மற்றும் சொத்துக்கள் அதிகரித்து வருகின்றன தற்போது இருப்பு நிலை இன்னும் சமமாக இருக்குமா மொத்த சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பொருந்துமா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இதை பற்றி சிந்தித்துப் பாருங்கள் கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் அல்லது பொறுப்புகளில் ஏதேனும் ஒரு பொருள் தவறிவிட்டது என்றால் எதுவாக இருக்கக்கூடும் உண்மையில் மிக முக்கியமான ஒன்று முன்பே காட்டப்படாத இருப்புகள் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் அதை முன்னிலைப்படுத்தி உங்கள் கவனத்தை அதில் கொண்டுவருவதற்காக இப்போது காண்பிக்கிறேன் எனவே என்ன நடக்கும் என்றால் ஒரு வருடம் கழித்து நீங்கள் லாபம் மற்றும் நஷ்டக் கணக்கில் சிறிது லாபம் ஈட்டுவீர்கள் லாபம் உரிமையாளர்களால் எடுத்துக் கொள்ளப்படுகிறது அது அவர்களின் லாபம் அதை அவர்கள் எடுத்துச் செல்லலாம் ஆனால் பெரும்பாலும் உரிமையாளர்கள் முழு லாபத்தையும் எடுத்துக் கொள்வதில்லை அவர்கள் சிறிதளவு பணம் எடுத்துக்கொண்டு மீதம் உள்ள பணத்தை வணிகத்தில் ரிசர்வ் இருப்பு வடிவத்தில் சேர்க்கிறார்கள் எனவே இந்த ரிசர்வ் இருப்பு அதிகரித்து வருகிறது சொத்துக்கள் உயர்ந்து வருவதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் உங்களுக்கு வெளிப்புற கடன்கள் உயரவில்லை உண்மையில் அவை குறைகின்றன எனவே ஒரு வித்தியாசம் உள்ளது அது இருப்பு வடிவத்தில் வழங்கப்படும் என்ன நடக்கிறது என்றால் ஒரு ஆரோக்கியமான வணிக லாபம் கட்டமைக்கப்படுகின்றது அது இருப்பு அறிக்கையில் ரிசர்வ் இருப்பு வடிவத்தில் குவிகிறது இப்போது ஒரு நிறுவனத்தின் பழைய இருப்புநிலை குறிப்பை படிப்பதற்கு உங்களுக்கு நேரமில்லை என்றால் மேலோட்டமாக இந்த இருப்புநிலைக் குறிப்பை பாருங்கள் மற்றும் அதில் உள்ள இருப்பை பாருங்கள் இருப்பு பணம் அதிகமாக இருந்தால் நிறுவனம் கன்சிஸ்டன்ட் பேசிஸ் நிலையான அடிப்படையில் லாபத்தை ஈட்ட முடியும் என்று உடனடியாக உங்களுக்கு கூறுகிறது ஏனெனில் 1 ஆண்டு லாபத்தை நீங்கள் பி மற்றும் எல் PL கணக்கு மூலம் பார்க்க முடியும் ஆனால் அது அந்த ஆண்டிற்கு மட்டுமே இருப்பினும் அந்த முழு லாபமும் இருப்புகளில் சேர்க்கப்படுகிறது பல ஆண்டுகளாக சேர்க்கப்பட்ட மொத்த லாபத்தில் இருந்து அவர்கள் எவ்வளவு லாபத்தை எடுத்துச் சென்றார்கள் என்பது இருப்புநிலை குறிப்பில் காட்டப்பட்டுள்ளது அந்த இருப்பு அளவு மிக அதிகமாக இருந்தால் நிறுவம் ஒரு நீண்ட நல்ல பினான்சியல் போசிஷன் நிதி நிலையை கொண்டுள்ளது என்று அர்த்தம் ப்ளூ சிப் கம்பெனிஸ் இந்த நிறுவனங்களைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சிறந்த மதிப்பீடு செய்யப்பட்ட நிறுவனங்களில் பெரும்பாலானவை அதிக அளவு இருப்புகளை கொண்டுள்ளன இப்போது என்ன நடக்கிறது என்றால் உங்களிடம் மிகுந்த அளவு இருப்பு இருந்தால் நிறுவனத்தை எளிதாக விரிவாக்க முடியும் புதிதாக கடன் வாங்க அவர்கள் வங்கிக்கு செல்ல வேண்டியதில்லை அவர்கள் விரும்பியவாறு எதற்கு வேண்டுமானாலும் அந்த பணத்தை செலவிட முடியும் மேலும் நிறுவனம் மிகவும் ஹெல்தி மேனர் ஆரோக்கியமான முறையில் வளரும் இப்போது மீண்டும் ஒரு முறை பினான்சியல் போசிஷன் நிதி நிலைகளை சுருக்கமாக கூறியுள்ளேன் எனவே இருப்பு நிலை அறிக்கை எந்த நேரத்திலும் தயாரிக்கப்பட்டலாம் இது ஆண்டின் இறுதியில் மட்டும் தயாரிக்கப்பட வேண்டும் என்பது அவசியமில்லை ஏனென்றால் அது குறிப்பிட்ட நாளில் நிதி நிலையை என்ன என்பதை அறிவிக்கிறது மற்றும் இலாப நட்ட கணக்கு என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தின் முடிவில் பொதுவாக தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது இது உங்களுக்கான இருப்புநிலை பட்டியலில் உள்ள பிரிவுகளை அல்லது கூறுகளை மீண்டும் சம்மர்ரைஸ்சிங் சுருக்கமாகக் கூறுகிறது எனவே நமக்கு லியாபிலிடிஸ் பொறுப்புகள் கிடைத்துள்ளன இப்போது நான் அதை ஓனர்ஸ் ஃபண்ட் உரிமையாளர்களின் நிதி என்று முதல் பிரிவாக வைத்துள்ளேன் இப்போது உரிமையாளர்கள் நிதி அதைப் பற்றி உங்களுக்கு என்ன புரிகிறது நாம் முன்பு விவாதித்த விஷயங்களை நினைவு கூறுங்கள் கேப்பிட்டல் மூலதனத்தை வைத்திருந்தோம் இரண்டாவதாக அதில் ரிசர்வ் இருப்பு இருந்தது எனவே இந்த இரண்டு கூறுகளும் ஒன்றாக எடுத்துக் கொள்ளப்பட்டால் மூலதனம் மற்றும் இருப்புகள் என்பது உரிமையாளர் நிதி என்று அழைக்கப்படுகின்றன மூலதனத்தை எவ்வாறு வரையறுப்பது உரிமையாளர்கள் வணிகத்திற்காக போடும் பணம் ஒரு மூலதனம் என்பதை நினைவில் வைத்திருங்கள் இப்போது வணிகம் லாபம் ஈட்டுகிறது மற்றும் அதை இருப்பு வடிவத்தில் உரிமையாளர்களுக்கு திருப்பி அளிக்கிறது எனவே மூலதனம் மற்றும் இருப்புக்கள் இரண்டும் ஒன்றாக இருப்புநிலை கணக்கின் பொறுப்பு பக்கத்தில் முதல் பிரிவாக ஓனர்ஸ் ஃபண்ட் உரிமையாளர்களின் நிதி என்று அழைக்கப்படுகிறது இரண்டாவது பிரிவு நான் கரெண்ட் லியாபிலிடீஸ் தற்போதைய பொறுப்புகளாக இல்லாதது எடுத்துக்காட்டாக முந்தைய இருப்புநிலை குறிப்பில் உள்ள அந்த பொருளை கடன் என்று அழைத்தோம் ஆனால் இயற்கையில் நீண்ட காலமாக இருக்கும் எந்த ஒரு பொறுப்பும் ஒரு தற்போதைய பொறுப்பு அல்லாதது என அழைக்கப்படுகிறது முக்கியமாக அதில் கடன் அல்லது பாரோயின்ங்கஸ் கடன்கள் அடங்கும் 1 வருட காலத்தில் நீங்கள் செலுத்தாத வேறு எந்த பொருளையும் இதில் சேர்க்கலாம் மூன்றாவது பிரிவு தற்போதைய பொறுப்பு என்பதாகும் எனவே இந்த தற்போதைய பொறுப்பு மணி சைக்கிள் பண சுழற்சியிலிருந்து ஏற்படுவதை நாம் பார்த்தோம் இது போன்ற பொறுப்புகள் அதன் வரையறையை போலவே அறியப்படுகின்றன இது 1வருட காலத்தில் செலுத்தப்பட வேண்டிய பொறுப்பு பின்னர் அது கரண்ட் லியாபிலிடி தற்போதைய பொறுப்பு என அழைக்கப்படுகிறது நாம் இரண்டு மூன்று எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம் உங்களால் வேறு ஏதாவது உதாரணம் கூற முடியுமா மற்றொரு உதாரணம் பார்ப்போம் உங்களிடம் எம்ப்ளாயிஸ் பணியாளர்கள் இருந்தால் மாத இறுதியில் அவர்களுக்கு சேலரி சம்பளம் செலுத்த வேண்டும் ஆனால் நீங்கள் அந்த சம்பளத்தை செலுத்தவில்லை என்றால் இன்னும் செலுத்தப்படாத இந்த சம்பளத்தின் தொகை தற்போது பொறுப்பு என்று அழைக்கப்படும் வேறு சில செலவுகள் உள்ளன என்று வைத்துக் கொள்வோம் உதாரணமாக அலுவலக செலவுகள் அதை நீங்கள் இன்னும் செலுத்தவில்லை என்றால் அதுவும் கரண்ட் லியாபிலிடி தற்போதைய பொறுப்பு என்று அழைக்கப்படும் எனவே ஒரு வருட காலத்திற்குள் செலுத்தாமல் உள்ள அல்லது செலுத்த வேண்டிய கடன்கள் அனைத்தும் தற்போதைய பொறுப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன 1 வருடத்தில் செலுத்தப்படாமல் இருக்கும் அனைத்து கடன்களும் தற்போதைய பொறுப்புகள் அல்லாதது என்று சொல்லப்படுகிறது ஆகவே இந்த தற்போதைய பொறுப்புகள் அல்லாதவை மற்றும் தற்போதைய பொறுப்புகள் இவை இரண்டும் எக்ஸ்ட்டர்ணல் லியாபிலிடீஸ் வெளிப்புற பொறுப்புகள் எனப்படுகின்றன மற்றும் முதலாவதாக குறிப்பிடப்பட்டுள்ள ஓனர்ஸ் ஃபண்ட் உரிமையாளர்களின் நிதி என்பது இன்டர்ணல் லியாபிலிடீஸ் உள் பொறுப்புகள் என்று அழைக்கப்படுகிறது இப்போது நிலையான சொத்து என்றால் என்ன என்பதை நாம் ஏற்கனவே விவாதித்தது போல் சொத்து பக்கத்திற்கு சென்று பார்ப்போம் எனவே இது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு அல்லது இவை வணிகத்திற்கு லாங் டெர்ம் அசட்ஸ் நீண்டகாலமாக பயன்படுத்த வேண்டிய சொத்துக்கள் என்று கூறலாம் நான் கரன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடப்பில் இல்லாத முதலீடுகள் என்று அழைக்கப்படும் மேலும் ஒரு பொருளை இங்கே சேர்த்துள்ளோம் மற்றும் கடைசியாக இறுதியில் குறிப்பிட்டுள்ள பொருள் தற்போதைய சொத்தாகும் இதைப்பற்றி நாம் ஏற்கனவே விவாதித்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன் எனவே தற்போதைய சொத்துக்கள் என்றால் என்ன அர்த்தம் அவை லிக்விடேடட் உடனடியாக பணமாக மாற்றக்கூடிய சொத்துக்கள் என்று கூறலாம் அல்லது அவை ஒரு வருட காலத்திற்குள் பெறப்படவேண்டும் அல்லது அவை பொதுவாக மணி சைக்கிள் பண சுழற்சியிலிருந்து வருவதில்லை என்று பொருள் மேலும் ஒரு வருடத்திற்கும் மேலாக நீடிக்கும் அனைத்து பொருட்களும் தற்போதைய பொறுப்புகள் அல்லாதவை என அழைக்கப்படுகின்றன எனவே சொத்துக்களை பரவலாக தற்போதைய சொத்துக்கள் மற்றும் தற்போதைய அல்லாத சொத்துக்கள் என்று கூறுகிறோம் தற்போதைய சொத்துக்கள் கடைசியாக குறிப்பிடப்படுகின்றன ஆனால் தற்போதைய அல்லாத சொத்துக்கள் என்பது பிக்ஸட் ஆசெட்ஸ் நிலையான சொத்துக்கள் மற்றும் நான் கரன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தற்போதைய அல்லாத முதலீடுகள் எனப்படுகின்றன இப்போது நான் கரன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடப்பு அல்லாத முதலீடு என்றால் என்ன முதலில் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு என்றால் என்ன உங்களை நான் முந்தைய இருப்புநிலை குறிப்பிற்கு திரும்ப அழைத்துச் செல்கிறேன் எந்த ஒரு முதலீட்டை பற்றியும் அங்கே குறிப்பிடவில்லை பிக்ஸட் ஆசெட்ஸ் நிலையான சொத்துக்கள் மற்றும் கரன்ட் ஆசெட்ஸ் தற்போதைய சொத்துகள் மட்டுமே நாம் அங்கே பார்த்தோம் ஏனெனில் அது மணி சைக்கிள் பண சுழற்சியில் இருந்து வெளிப்படும் இருப்பு நிலை ஆகும் ஆனால் உங்கள் வணிகத்திற்கு வெளியே நீங்கள் கொஞ்சம் பணம் முதலீடு செய்திருந்தால் அந்த பணம் ஒரு முதலீடாக அழைக்கப்படுகிறது எனவே உங்கள் வணிகத்திற்கு வெளியே நீங்கள் வைத்திருக்கும் எந்த பணமும் ஒரு வருடத்திற்கும் மேலாக நீடிக்கிறது என்றால் அது நான் கரன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நடப்பு அல்லாத முதலீடு என்று அழைக்கப்படுகிறது நடப்பு அல்லா முதலீட்டின் ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு உங்களால் சிந்திக்க முடிகிறதா உங்கள் வங்கிக் கணக்கில் இல்லாமல் வைப்பு நிதி கணக்கில் ஒரு வருடத்திற்கும் மேலாக வங்கியில் வைக்கப்பட்ட பிக்ஸட் டெபாசிட் நிலையான வைப்பு நிதி இதை நாம் உதாரணமாக கூறலாம் ஏனெனில் வங்கிக் கணக்கு என்பது தற்போதைய சொத்தாகக் கருதப்படும் ஆனால் நீங்கள் ஒரே வங்கியில் இரண்டு ஆண்டுகள் நிலையான வைப்புத் தொகையை வைத்திருந்தால் அது நான் கரன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நடப்பு அல்லாத முதலீட்டிற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் இதைப்போல் நீங்கள் வேறு ஏதேனும் ஒரு நிறுவனத்தின் பங்குகளில் முதலீடு செய்தால் அது நடப்பு அல்லாத முதலீடு எனப்படும் நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா எனவே உங்கள் வணிகத்திற்கு வெளியே வைக்கப்பட்டிருக்கும் பணத்தின் சில எடுத்துக்காட்டுகளை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கலாம் அவை நடப்பு அல்லாத முதலீடுகள் ஆகும் உங்களிடம் வேறு ஏதேனும் நடப்பு அல்லாத சொத்துக்கள் இருந்தால் அவை பிற நடப்பு அல்லாத சொத்துக்களாக கேட்டகிரிரைஸ்ட் வகைப்படுத்தப்படுகின்றன லியாபிலிடீஸ் கடன்கள் அல்லது பொறுப்புகள் மற்றும் அசட்ஸ் சொத்துக்களின் இருப்புநிலை குறிப்பில் உள்ள முக்கியமான பொருட்கள் இவை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் இப்போது நாம் அடுத்த பிரிவுக்கு செல்வோம் அடுத்த வகுப்பில் இருப்புநிலை குறிப்பு மற்றும் பி மற்றும் எல் PL பற்றி விவாதிக்கப் போகிறோம் ஆனால் இந்த தகவல்களை நீங்கள் எங்கிருந்து பெறுகிறீர்கள் என்பதை இப்போது அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம் உங்களுக்கான சிறந்த தகவல் ஆதாரமாக இருப்பது ஒரு வருடாந்திர அறிக்கை ஆகும் ஏனெனில் ஒவ்வொரு நிறுவனமும் ஆண்டு அறிக்கையை வெளியிடுகின்றனர் மேலும் அந்த ஆண்டு அறிக்கையில் நிதிநிலை அறிக்கைகள் உள்ளன நாம் இதுவரை விவாதித்த இருப்புநிலை அறிக்கை பி மற்றும் எல் PL கணக்கு கேஸ்ப்லோ ஸ்டேட்மெண்ட் பணப்புழக்க அறிக்கை போன்ற அனைத்து அறிக்கைகளும் நிறுவனத்தின் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் வருடாந்திர அறிக்கைகளில் இருந்து எடுக்கப்பட்டவை இவை நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ் கணக்குகளுக்கான குறிப்புகள் மற்றும் இன்னும் சில டிஸ்கிளோசூர்ஸ் வெளிப்பாடுகள் அதில் இருக்கும் வெளிப்பாடுகளும் கிடைக்கும் வருடாந்திர அறிக்கையில் வேறு சில விஷயங்களும் உள்ளன சேர்மன் ஸ்டேட்மெண்ட் chairman's statement தலைவரின் அறிக்கை இருக்கும் போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் அனாலிசிஸ் இயக்குனர்கள் பகுப்பாய்வு இருக்கும் ஆடிட்டர் ரிப்போர்ட் auditor's report தணிக்கையாளர் அறிக்கை இருக்கும் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பெருநிறுவன நிர்வாகம் குறித்த அறிக்கை இருக்கும் கன்சாலிடேடட் பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஒருங்கிணைந்த நிதி அறிக்கை இருக்கும் பின்னர் மேனேஜ்மென்ட் டிஸ்கஷன் மேலாண்மை விவாதம் மற்றும் அனாலிசிஸ் பகுப்பாய்வு இருக்கும் 60 லட்சத்துக்கும் அதிகமான ரிமுநெரேஷன் ஊதியம் பெறும் எம்ப்ளாயீஸ் ஊழியர்களின் பட்டியல் உள்ளது வருடத்திற்கு 60 லட்சத்திற்கு மேல் சம்பாதிக்கும் ஊழியர்களிடையே உங்கள் பெயரும் கூட தோன்ற வேண்டும் என்று உங்களில் சில பேர் ஆசைப்படலாம் மேலும் இந்த நபர்கள் யார் அவர்களின் குவாலிஃபிகேஷன்ஸ் தகுதிகள் மற்றும் எக்பெரியன்ஸ் அனுபவம் என்ன இவ்வாறு மேலும் பல விவரங்கள் கொண்ட ஒரு பட்டியல் உள்ளது எனவே இந்த ஆனுவல் ரிப்போர்ட் ஆண்டு அறிக்கை ஆத்தன்டிக்டேட்டட் டாக்குமெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட ஆவணம் மற்றும் எந்த ஒரு நபராக இருந்தாலும் கற்பதற்கு மிகவும் பயனுள்ள ஆவணம் நீங்கள் இங்கே நிதிநிலை அறிக்கைகளை பெறுவீர்கள் நான் ஏன் இதைச் சொல்கிறேன் என்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் நிறுவனத்தின் வருடாந்திர அறிக்கையை டவுன்லோட் பதிவிறக்கம் செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன் மேலும் இது இலவசமாகக் உங்களுக்கு கிடைக்கிறது எனவே தயவு செய்து ஒரு நிறுவனத்தை தேர்வு செய்து வருடாந்திர அறிக்கையை பதிவிறக்கம் செய்து அதை படித்துப் பாருங்கள் ஏனெனில் வரவிருக்கும் வகுப்புகளில் இருப்பு நிலை அறிக்கை பி மற்றும் எல் PL கணக்கு பணப்புழக்க அறிக்கை பற்றி விவாதிக்கப் போகிறோம் நிதி அறிக்கைகளை தயாரிப்பதற்கான இன்னும் சில தேவைகள் இருக்கின்றன இவை அனைத்தும் தியரிட்டிகள் கோட்பாடு ரீதியாக மட்டும் இருக்கக்கூடாது உங்கள் கையில் உள்ள வருடாந்திர அறிக்கை மூலம் இருப்புநிலை மற்றும் அந்த நிறுவனத்தின் பி மற்றும் எல் PL கணக்கு ஆகியவற்றை பாருங்கள் இது உங்களுடைய சொந்த நிறுவனமாக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் அதை உங்கள் நிறுவனமாக கருதி இப்போது அதை படிக்கத் தொடங்குங்கள் அதனால் தான் இந்த சூழ்நிலையில் வருடாந்திர அறிக்கை என்ன என்பதை நான் உங்களுக்கு விரிவாக சொல்லி இருக்கிறேன் வரவிருக்கும் வகுப்புகளில் பல்வேறு பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிதி நிலை அறிக்கைகளை பார்க்கப்போகிறோம் இந்த இரண்டாவது வகுப்பை நீங்கள் விரும்புவீர்கள் என்று நம்புகிறேன் இது சற்று குறுகியதாக இருந்தது ஆனால் அடுத்து வரும் மூன்றாவது வகுப்பிலிருந்து ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கைகளையும் பற்றிய டெக்னிக்கல் டீடைல் தொழில்நுட்ப விவரங்களை விவாதிப்போம்